லீனியர் டூ போர்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது அறிவோம் அதனால் அது அதிக கெய்ன் ஐப் பெற அதன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது கிட்டத்தட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்களைக் கொண்ட பல சாதனங்கள் உள்ளன மற்றும் தற்போது மிகவும் பிரபலமான சாதனம் MOS டிரான்சிஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் இப்போது செய்யப் போவது MOS டிரான்சிஸ்டரின் கேரக்டரிஸ்டிக்ஸ்களைப் பார்த்து அது நமக்கு இருந்த கட்டுப்பாடுகளுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதையும் அது எப்படி நம்மிடம் இருந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலகுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் நாம் பெறுவது என்னவென்றால் நாம் எந்தக் கட்டுப்பாடுகளை விரும்புகிறோம் என்பதுதான் இப்போது எந்தச் சாதனமும் இவற்றைச் சரியாகப் பூர்த்தி செய்யவில்லை அவை மிக அருகில் வருகின்றன மேலும் ஆம்பிளிஃபைர்கள் மற்றும் அனைத்து வகையான எலெக்ட்ரானிக் சாதனங்களையும் உணர அவற்றைப் பயன்படுத்துகிறோம் இப்போது கடந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த பிற சாதனங்களும் உள்ளன அவை இப்போது MOSFET ஆல் மாற்றப்பட்டுள்ளன மேலும் எதிர்காலத்தில் சாதனங்கள் இருக்கும் பிந்தைய பாடங்களில் ஒன்றில் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்களை விரைவாகப் பார்ப்போம் ஆனால் இப்போது நாம் MOS டிரான்சிஸ்டரில் கவனம் செலுத்துவோம் அவை MOS டிரான்சிஸ்டரின் பல வகைகள் என்று மாறிவிடும் இப்போது ஒரு குறிப்பிட்ட வகையைப் பார்ப்போம் MOS என்பது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டரைக் குறிக்கிறது இப்போது முதலில் MOS டிரான்சிஸ்டர்கள் உலோக ஆக்சைடு மற்றும் செமிகண்டக்டரின் அடுக்குகளைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டன இப்போது அது உலோகமாக இருக்காது ஆனால் அதைப் பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம் இந்த சாதனங்களின் I V கேரக்டரிஸ்டிக்ஸ்தான் நமக்கு முக்கியம் நீங்கள் டிவைஸ் பிசிக்ஸ் படிப்புகளை எடுத்தால் MOS டிரான்சிஸ்டரின் உள் விவரங்களைப் புரிந்துகொள்வீர்கள் இப்போது நாம் என்ன சொன்னோம் என்றால் நம்மிடம் நான் லீனியர் டூ போர்ட் இருக்கிறது இது போர்ட் ஒன்று இது போர்ட் இரண்டு ஒரு MOS டிரான்சிஸ்டரில் இந்தப் படத்துடன் ஒத்துப்போகிறது நிச்சயமாக நாம் ஒரு சிம்பல்க்கு ஒரு செவ்வகத்தைப் பயன்படுத்துவதில்லை இது போல் மாறிவிடும் MOS டிரான்சிஸ்டருக்கு பொதுவாகப் பயன்படுத்துவதைப் பயன்படுத்துகிறோம் இப்போது டிவைஸ் பிசிக்ஸ் பாடத்தில் இந்த எல்லா விஷயங்களின் விவரங்களையும் நீங்கள் காணலாம் ஆனால் நமக்கு மூன்று டெர்மினல்கள் உள்ளன இது பொதுவாக இப்படி வரையப்படுகிறது இது போர்ட் ஒன்று மற்றும் இது போர்ட் இரண்டு நீங்கள் பார்க்க முடியும் இது வயரின் ஓரியன்டேசன் மற்றும் பல இது சரியாகவே உள்ளது எனவே இது காமன் டெர்மினல் மற்றும் இது போர்ட் இரண்டுக்கான டெர்மினல் இது போர்ட் ஒன்றிற்கான டெர்மினல் அதுவும் மற்ற டெர்மினலையும் வேறுபடுத்திப் பார்க்க காமன் டெர்மினலில் இது போன்ற அம்புக்குறி இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது நிச்சயமாக நாம் அவற்றை ஒன்று இரண்டு மற்றும் காமன் என்ற இது போன்று டெர்மினாலஜி மூலம் அழைக்கவில்லை MOS டிரான்சிஸ்டரில் இந்த டெர்மினல் இன்புட் போர்ட்டிற்கானது இது கேட் என அழைக்கப்படுகிறது அவுட்புட் போர்டிற்கான டெர்மினல் இது ட்ரைன் என அழைக்கப்படுகிறது இறுதியாக காமன் போர்டிற்கான டெர்மினல் இது சோர்ஸ் என அழைக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக நீங்கள் இந்த மூன்று டெர்மினல்களைக் குறிக்க G எழுத்து D எழுத்து S ஐப் பயன்படுத்துகிறீர்கள் நிச்சயமாக நாம் டெர்மினல்களுக்கு பெயரிட்டுள்ளதால் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களும் இதே வழியில் பெயரிடப்பட்டுள்ளன இந்த வோல்ட்டேஜ் V1 என்பது வோல்ட்டேஜ் VGS ஆகும் இது கேட் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே உள்ள வோல்ட்டேஜ் ஆகும் வோல்ட்டேஜ் V2 என்பது VDS ஆகும் இது ட்ரைன் மற்றும் சோர்ஸ்ஸிற்கு இடையே உள்ள வோல்ட்டேஜ் ஆகும் இதேபோல் இந்த கரண்ட் I2 என்பது ID ட்ரைன் கரண்ட் இந்த கரண்ட் I1 என்பது IG அல்லது கேட் கரண்ட் ஆகும் எனவே இதுவரை நான் எதுவும் செய்யவில்லை இரண்டு போர்ட்களுக்கு வேறு ஒரு சிம்பல் ஐ வரைந்து டெர்மினல்களுக்கு வித்தியாசமாக பெயரிட்டுள்ளேன் நிச்சயமாக பெயரிடுதல் ஒரு உண்மையான சாதனத்திற்கு ஒத்திருக்கிறது இது MOS டிரான்சிஸ்டர் ஆகும் எனவே இப்போது நாம் பார்ப்பது MOS டிரான்சிஸ்டரின் கேரக்டரிஸ்டிக்ஸ் மற்றும் அவை நாம் வைத்திருக்க விரும்பும் ஐடியல் ஹை கெய்ன் சாதனத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் சிம்பல் ஐயும் மற்றும் குறிப்பையும் மீண்டும் சொல்கிறேன் இது சோர்ஸ் S ட்ரைன் D மற்றும் கேட் G நம்மிடம் கேட் சோர்ஸ் வோல்ட்டேஜ் VGS மற்றும் கேட் கரண்ட் IG ட்ரைன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் VDS மற்றும் ட்ரைன் கரண்ட் ID உள்ளது V1 மற்றும் V2 போன்ற பொதுவான டெர்மினாலஜியை நாம் பயன்படுத்துவதில்லை டெர்மினல்களின் உண்மையான பெயரிடலுடன் தொடர்புடைய ஒன்றைப் பயன்படுத்துவோம் இப்போது ஸ்மால் சிக்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்களுக்கு நாம் என்ன விரும்புகிறோம் என்றால் y11 0 y12 0 y21 ஆனது மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் மேலும் y22 0 இப்போது இந்த இரண்டின் கலவைகளான y11 மற்றும் y12 பூஜ்ஜியமாக இருப்பதால் அது I1 அல்லது கரண்ட் IG ஆனது VGS மற்றும் VDS இரண்டையும் சாராத கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் நீங்கள் இதை முந்தைய கன்வென்ஷன் உடன் தொடர்புபடுத்த முடியும் என்பதைக் காட்டுங்கள் நான் இதை I1 மற்றும் V1 மற்றும் V2 ஆகக் காட்டுவேன் ஆனால் நான் இதை அதிக நேரம் செய்ய மாட்டேன் MOS டிரான்சிஸ்டருடன் தொடர்புடைய டெர்மினாலஜியை நாம் பயன்படுத்துவோம் எனவே இது கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் இது VGS மற்றும் VDS இரண்டிலிருந்தும் சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் இண்டிபெண்டண்ட் ஆக இருக்க வேண்டும் இப்போது MOS டிரான்சிஸ்டர் ஆனது இதைப் பின்பற்றுகிறது மற்றும் உண்மையில் இது ஐடியல் எனவே IG ஆனது உண்மையில் பூஜ்ஜியம் என்று மாறிவிடும் மேலும் இது VGS மற்றும் VDS ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் இண்டிபெண்டண்ட் ஆகும் இப்போது பயன்படுத்தப்படும் சிக்னல்கள் டிசி அல்லது மிகக் குறைந்த பிரிக்குயின்சியாக இருக்கும்போது மட்டுமே இது உண்மையாகும் ஆனால் அது சரி இப்போதைக்கு நாம் குறைந்த பிரிக்குயின்சிகளுடன் ஒட்டிக்கொள்வோம் மேலும் இது அப்படித்தான் என்று மாறிவிடும் ஏனென்றால் MOS டிரான்சிஸ்டரின் கேட் டெர்மினல் ஆனது ஒரு கப்பாசிட்டர் போல் தெரிகிறது மற்றும் ஒரு கப்பாசிட்டரில் டிசி இருக்க முடியாது ஸ்டெடி ஸ்டேட் கான்ஸ்டன்ட் கரண்ட் பாயாது அதனால்தான் கேட் கரண்ட் பூஜ்ஜியமாக உள்ளது இது மிகவும் நல்ல தோராயமாகும் இந்த வகையில் நாம் அதிர்ஷ்டசாலிகள் இது உண்மையில் நாம் விரும்பும் சிறந்த விஷயமாகும் IG ஆனது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் உண்மையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் உண்மையில் நாம் ஒரு கான்ஸ்டன்ட் I10 ஐப் பெறுவோம் அப்படியானால் y11 மற்றும் y12 பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் இப்போது ID பற்றி என்ன என்றால் அதாவது ID நிச்சயமாக VGS யைச் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஏனெனில் I2 வெர்சஸ் V1 க்கு எதிரான y21 மிகவும் வலுவான மாறுபாட்டைக் காட்ட வேண்டும் எனவே ID ஆனது VGS ஐச் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் அது VDS லிருந்து இண்டிபெண்டண்ட் ஆக இருக்க வேண்டும் அதனால் தான் y22 பூஜ்ஜியமாக இருக்கும் இதுவும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ திருப்திகரமாக உள்ளது சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் ட்ரைன் கரண்ட்டிற்கான வெளிப்பாடு அவை என்னவென்று பார்க்கும் இவை சில கான்ஸ்டன்ட்ஸ் இதை நான் பின்னர் விவரிக்கிறேன் எனவே கேரக்டரிஸ்டிக்ஸ் ID என்பது µnCoxWL2 என சில ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் உள்ளது எனவே பாய்ண்ட் என்னவென்றால் இந்த ID ஆனது VGS சார்ந்தது அது VDS சார்ந்தது அல்ல எனவே இதுவும் திருப்தி அளிக்கிறது y22 ஆனது பூஜ்ஜியமாகும் ஏனெனில் இந்த வெளிப்பாடு VDS ஐக் கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது y21 பெரியது இப்போது நிச்சயமாக y21 என்பது கண்டக்டன்ஸ் எனவே அது எவ்வளவு பெரியது என்றால் அதை சர்க்யூட்டில் உள்ள வேறொன்றுடன் ஒப்பிட வேண்டும் லோட் கண்டக்டன்ஸ் மற்றும் பலவற்றுடன் ஒப்பிடும்போது இது பெரியதாக இருக்க வேண்டும் என்று மாறிவிடும் மேலும் VGS இல் சில டிபெண்டன்ஸ்ஸைகளைப் பெறுவோம் VGS ஐச் சார்ந்த ஒரு ஸ்கொயர் டிபெண்டன்ஸ்ஸை ID ஆனது கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது மிகவும் வலுவானதாகத் தோன்றுகிறது எனவே MOS டிரான்சிஸ்டர் உண்மையில் பில்லுக்கு பொருந்துகிறது இது இன்புட் கரண்ட்டை பூஜ்ஜியமாக கொண்டுள்ளது இது தானாகவே y11 மற்றும் y12 ஐ பூஜ்ஜியமாக்குகிறது மேலும் இது அவுட்புட் பக்க கரண்ட்டையும் கொண்டுள்ளது ட்ரைன் கரண்ட் VGS ஐச் சார்ந்தது ஆனால் VDS இல் அல்ல எனவே இது நம்மிடம் இருந்த அனைத்து தடைகளையும் பூர்த்தி செய்கிறது அதனால்தான் இது மிகவும் பிரபலமான ஆம்பிளிஃபைர் இப்போது அதே மாதிரியான மற்றொரு சாதனம் இன்புட் கரண்ட் சரியாக பூஜ்ஜியமாக இல்லை ஆனால் மிகச்சிறியது அதுதான் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அது வேறு சில பாடங்களில் கையாளப்படும் இப்போதைக்கு நாம் MOS டிரான்சிஸ்டருடன் நிறுத்திக்கொள்வோம்